இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் ISO 9000 மிக முக்கியமான குவாலிட்டி தரநிலை என்று நாம் பார்த்தோம் ISO 9000 சான்றிதழ் பெறும் ஒரு நிறுவனத்திற்கு நிறைய நன்மைகள் உள்ளன ஒரு நிறுவனத்திற்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் பதிவுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது மற்றும் ISO பதிவைப் பெறுவது பற்றியும் நாம் விவாதித்தோம் இறுதியாக ISO சான்றிதழை பெற்ற பின் ஒரு நிறுவனம் பூர்த்தி செய்ய வேண்டிய முக்கிய தேவைகள் பற்றி விவாதித்தோம் பல முக்கியமான விஷயங்களை நாம் அடையாளம் கண்டோம் இப்போது அங்கிருந்து தொடரலாம் சில முக்கியமான தேவைகள் நிறுவனத்தின் பொறுப்பு என்று பார்த்தோம் நிறுவனத்தின் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எப்படி உள்ளது அவர்கள் குவாலிட்டிற்கு உறுதியுடன் இருக்கிறார்களா அதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் குவாலிட்டி சிஸ்டம் எவ்வாறு உள்ளது இது டெவலப்மெண்ட் சிஸ்டம் சாராமல் இருக்கிறதா காண்ட்ராக்ட் ரிவ்யூ கான்ட்ராக்ட்டில் நுழைவதற்கு முன் கேப்பபிளிட்டி ஸ்கெடியூல் மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் பல உள்ளது டிசைன் கன்ட்ரோல் டாக்குமெண்ட் டேட்டா கன்ட்ரோல் சப்ளையர் ப்ராடக்ட் கன்ட்ரோல் கஸ்டமர் வழங்கிய உற்பத்தியின் கன்ட்ரோல் தயாரிப்பு அடையாளம் ப்ராசஸ் கன்ட்ரோல் மற்றும் இவை அனைத்தும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் இதற்கு முக்கியம் என்று நாம் பார்த்தோம் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் இல்லாமல் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களை டாக்குமென்ட்கள் உதவியோடு மட்டும் நாம் கொண்டிருக்க முடியாது ஆகையால் ISO 9001 இன் முக்கிய தேவைகளில் ஒன்று கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ஸைப் பயன்படுத்துவது என்பதும் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் டெஸ்டிங் என்பதும் மற்றொரு முக்கிய தேவை ஆகும் இன்ஸ்பெக்ஷன் எந்த கட்டங்களில் நிகழ்கிறது மற்றும் என்ன வகையான டெஸ்டிங் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் அடையாளம் காண சில டெஸ்டிங் எக்யூப்மென்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை எவ்வாறு அளவீடு செய்யப்படுகின்றன இன்னும் சில தேவைகள் உள்ளன இன்ஸ்பெக்ஷன் மற்றும் டெஸ்டிங் மூலம் நிராகரிப்புகள் அல்லது குறைபாடுகள் இருக்கும்போது ப்ராடக்ட்கள் எவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு புழக்கத்தில் விடப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன உற்பத்தியில் ஒன்று குறைபாடு இருப்பதைக் கண்டறிந்தால் அதே தயாரிப்பு மற்றொரு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படவில்லை என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது இங்கே மீண்டும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவியைப் பயன்படுத்துவதைக் குறிக்கிறது ஏனெனில் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் மூலம் ஒரு குறைபாடு உள்ள இடத்தை நாம் எளிதாக அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாமல் சமீபத்திய சாஃப்ட்வேரில் அக்குறை எங்கு சரி செய்யப்பட்டது என்பதையும் நாம் காண முடியும் கர்ரெக்டிவ் ஆன்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இந்த கர்ரெக்டிவ் ஆன்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன கையாளுதல் சேமித்தல் பேக்கேஜிங் பாதுகாத்தல் மற்றும் வழங்கல் தர பதிவுகளின் கட்டுப்பாடு குவாலிட்டி என்பது அதனை ஆய்வு செய்து அங்கீகரிப்பது மட்டிமில்லாமல் அது குவாலிட்டியினை பராமரிக்க வேண்டும் குவாலிட்டி அமைப்பு தணிக்கை செய்யப்பட வேண்டும் யார் இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம் ஆடிட் செய்கிறார்கள் என்பது தெளிவாக அடையாளம் காணப்பட வேண்டும் ISO 9000 தேவையின் மற்றொரு முக்கியமான தேவை என்னவென்றால் டெவலப்பர்களுக்கு அவ்வப்போது பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் டெவலப்பர்கள் அவ்வப்போது பயிற்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் திறன் அடிக்கடி மாறுகிறது அந்தத் திறன் மேம்படுத்தப்பட வேண்டும் இது தரமாக இருக்க வேண்டும் என ஐஎஸ்ஓ 9001 ஆல் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் எந்த இடைவெளியில் பயிற்சி வழங்கப்படுகிறது எந்த முறையில் மற்றும் எப்படி வழங்கப்படுகிறது சேவை சேவை எவ்வாறு வழங்கப்படும் புள்ளிவிவர நுட்பங்கள் என்ன புள்ளிவிவர நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் மற்றும் இன்னும் பல நுட்பங்கள் தேவைப்படும் இப்போது சில தேவைகளை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் ஒரு குறுகிய கலந்துரையாடலுக்கு அதிகமாக இருக்கும் அனைத்து தேவைகளையும் நாம் பார்க்கப்போவதில்லை ISO 9000 சான்றிதழ் செயல்முறை முக்கிய தேவைகள் மற்றும் பலவற்றைப் பற்றிய ஒட்டுமொத்த தகவல்களை பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் ஒரே சமயத்தில் தயாரிக்கப்படும் அனைத்து ஆவணங்களும் முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மற்றும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதாவது ஆவணத்தை மாற்றுவதற்கு யார் அங்கீகாரம் பெற்றுள்ளனர் என்பதைக் கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும் மேலும் அவை உள்ளமைவு மேலாண்மை கருவி இல்லாமல் மாற்ற இயலாது ஏனெனில் வேறு யாராவது அதை மாற்றலாம் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் அங்கீகாரத்தை செயல்படுத்துகிறது மற்றும் யார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரகள் என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் ப்ராஜெக்ட் பிளானிங் ISO 9001 இன் முக்கியமான தேவை சரியான பிளான் தயாரிக்கப்பட வேண்டும் இந்த பிளான் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும் எனவே பிளானிங் மானிட்டரிங் மற்றும் கண்ட்ரோல் ஆகியவை ISO 9000 சான்றிதழ் வழங்கப்படாத அமைப்பால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது பிளானிங் மானிட்டரிங் மற்றும் கண்ட்ரோல் கட்டாயப்படுத்துகிறது பிளானிங் மானிட்டரிங் மற்றும் கண்ட்ரோல் செய்ய சரியான ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸ் மறு ஆய்வு மற்றொரு முக்கியமான தேவை டெஸ்டிங் யூனிட் இண்டெகரேஷன் மற்றும் சிஸ்டம் டெஸ்டிங் ஆகியவற்றிற்கு எதிரான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க வேண்டும் மேலும் தரத்தை பற்றிய அறிக்கை யாரை சென்றடைகிறது என்பது போன்ற பல நிறுவன அம்சங்களும் உள்ளன இது திட்ட மேலாளருக்கு செல்கிறதா அவ்வாறு செல்லும் பட்சத்தில் சான்றிதழ் வழங்கப்படாது தரத்தை பற்றிய குறைகளை மேல் மட்ட நிர்வாகத்திடம் புகாரளிக்க வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் அல்ல இது ISO 9000 சான்றிதழ் செயல்முறையின் முக்கிய தேவைகளில் ஒன்றாகும் இதுவரை ISO 9000 சான்றிதழ் ப்ராசஸ் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி விவாதித்தோம் பதிவாளர் டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸ் குவாலிட்டி டாக்குமெண்ட் போன்றவற்றைப் பார்க்கிறார் அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு நல்ல டாக்குமெண்ட் நல்ல செட்டப் டாக்குமெண்ட் உள்ளது என்று சொல்லலாம் இது முறையான உற்பத்தி செயல்முறை குவாலிட்டி சிஸ்டம் டாக்குமெண்ட் கொண்டுள்ளது ஆனால் ISO 9000 சான்றிதழின் குறைபாடுகளில் ஒன்று அந்த அமைப்பு உண்மையில் அந்த டாக்குமெண்ட்களைப் பின்பற்றுகிறது என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை ஏனெனில் அது டாக்குமெண்ட்களில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவை மதிப்பாய்வு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ISO அனைத்து தேவைகளையும் கொண்டிருக்கின்றன ஆனால் அனைத்து திட்டங்களிலும் அந்த அமைப்பு உண்மையில்அதைப் பின்பற்றுகிறதா என்பதை ISO 9001 ஆல் கண்காணிக்க முடியாது மேலும் தேவைப்படும் சில விஷயங்கள் என்ன என்றும் அது கூறுகிறது ஆனால் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது பற்றி அதில் ஒன்றும் இல்லை ஏனெனில் இது பல தொழில்களுக்கு பொருந்தும் மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் கூட பல்வேறு வகையான திட்டங்கள் தேவைப்படலாம் அதற்காக பல்வேறு ப்ராசஸ்கள் தேவைப்படலாம் இதுவே ஆலோசகர்கள் ஒரு வணிகத்தை மேற்கொள்வதற்கான காரணம் ஆகும் சர்ட்டிஃபிகேஷன் பெறப்படும் பொருத்தமான செயல்முறையை அவை வரையறுக்கின்றன மேலும் நாம் முன்னமே குறிப்பிட்டது போல ISO 9001 ஷார்ட்பிகேஷன் ப்ராசஸ் ஒரு அங்கீகார நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது என்றும் அது ISO வால் வழங்கப்படவில்லை என்றும் ISO விவாதத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் அவர்கள் சான்றிதழை வழங்கும் முகவர்கள் ஆதலால் மிகவும் எளிதானதாக இருக்கலாம் சில நாட்டில் இது மிகவும் எளிதானது மற்றும் இதை வரைமுறைப்படுத்த சர்வதேச அங்கீகார நிறுவனம் எதுவும் இல்லை வெவ்வேறு அங்கீகார அமைப்புகளால் வழங்கப்பட்ட ISO 9000 சான்றிதழ் வேறுபட்டதாக இருக்கக்கூடும் ஒரு இந்திய நிறுவனம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிறுவனம் அல்லது ஐரோப்பாவில் இந்த திட்டத்திற்கு ஏலம் எடுக்க விரும்பினால் அவர்களுக்கு ஒரு ஐரோப்பிய அங்கீகார நிறுவனத்திடமிருந்து சான்றிதழ் தேவைப்படலாம் Refer Time 1148 மேலும் பல்வேறு நாடுகளில் பலதரப்பட்ட நடைமுறைகளில் இவை வழங்கப்படுகின்றன மேற்கண்ட தகவல்களின்படி ISO 9000 ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு முக்கியமான ஒன்றாகும் இதோடு மற்றுமொரு குவாலிட்டி சிஸ்டம் கேப்பபிளிட்டி மேசுரிட்டி மாடல் பற்றி பார்ப்போம் SEI என்பது அமெரிக்காவின் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் உள்ள சாஃப்ட்வேர் பொறியியல் நிறுவனத்தை குறிக்கிறது இது ஒரு கேப்பபிளிட்டி மேசுரிட்டி மாடல் குவாலிட்டி சிஸ்டத்தில் குவாலிட்டி சிஸ்டம் வழிகாட்டுதல்களின் தொகுப்பாகும் ஆனால் பின்னர் இது அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறையின் கோரிக்கை படி கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்டது அமெரிக்காவில் பாதுகாப்புத் துறை மிகப்பெரிய சாஃப்ட்வேர் வாங்கும் அமைப்புகளில் ஒன்றாகும் அதன் சாஃப்ட்வேர் பெற பல ஒப்பந்தக்காரர்கள் அல்லது சாஃப்ட்வேர் உருவாக்குநர்களின் உதவியை இது நாடுகிறது ஆனால் பின்னர் சில டெவலப்பர்கள் மோசமான தரமான வேலைகளை வழங்குவதில் உள்ள ஒரு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டிஇருந்தது அவர்களால் சிலர் வேலையை முடிக்க முடியவில்லை இவையே ஒரு தரமான அமைப்பை உருவாக்க கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்திற்கு இந்த திட்டத்தை வழங்கியது இதன் மூலம் விற்பனையாளர் அமைப்பு ஒரு நல்ல தரமான அமைப்பைக் கொண்டிருக்கிறதா அது சாஃப்ட்வேரை வழங்க முடியுமா என்பதைப் பார்க்க பாதுகாப்புத் துறையால் வழிகாட்டுதல்கள் வரையறுக்க பட்டன வேறுவிதமாகக் கூறினால் CMM மாதிரியைப் பயன்படுத்துவதன் மூலம் அமெரிக்க பாதுகாப்புத் துறை ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு முன் ஒப்பந்தக்காரரின் செயல்திறனை மதிப்பிட முடியும் வேலையை முடிக்க முடியாத அல்லது மோசமான வேலையைச் செய்யும் ஒரு நிறுவனத்திற்கு வேலை வழங்கப்பட்டால் வேலை தாமதமாகிவிடும் என்பதால் சாஃப்ட்வேரை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை உங்களுக்கு வழங்க முடியுமா என்பதை சரிபார்க்க ஒப்பந்தக்காரரை மதிப்பீடு செய்வது பாதுகாப்புத் திணைக்களத்திற்கு மிகவும் முக்கியமானது இது துல்லியமாக CMM ஆல் செய்யப்பட்டது ஆனால் பின்னர் CMM ஐ இரண்டு வழிகளில் பயன்படுத்தலாம் ஒன்று திறன் மதிப்பீடு இது ஒரு நல்ல தரமான சாப்ட்வேர்ஐ உருவாக்கி வழங்க முடியுமா என்பது பற்றி விற்பனையாளரின் திறனை மதிப்பிடுவதற்கு பாதுகாப்புத் துறையால் பயன்படுத்தப்பட்டது மேலும் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அசஸ்மெண்ட் செய்வதற்கு CMM பயனுள்ளதாக இருக்கும் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அசஸ்மெண்ட்டில் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அமைப்பு அதன் சொந்த குவாலிட்டி சிஸ்டத்தை சரிபார்க்கிறது ஒரு ஒப்பந்தத்தை வழங்கும் நிறுவனம் ஒரு விற்பனையாளரின் திறனை மதிப்பீடு செய்யும் போது அது திறன் மதிப்பீடு ஆகும் CMM சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அசஸ்மெண்ட்டை ஆதரிக்கிறது அதன் மூலம் ஒரு நிறுவனம் தனது சொந்த திறன்களை மதிப்பிட முடியும் மேலும் ஒரு சாப்ட்வேர் நல்ல தரத்துடன் வருவதற்கு எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பதை சரிபார்க்கவும் முடியும் ஒரு நிறுவனம் ஒரு ஒப்பந்தக்காரரைத் தேர்ந்தெடுப்பதற்கு திறன் மதிப்பீட்டைப் பயன்படுத்தலாம் CMM மாதிரியை ஒப்பந்தம் வழங்கும் அதிகாரி பயன்படுத்தலாம் மேலும் ஒப்பந்தக்காரர்களின் வளாகத்திற்குச் சென்று திறன் மதிப்பீட்டை மேற்கொள்ளலாம் மேலும் திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு அமைப்பிற்கு ஒப்பந்தத்தை வழங்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க முடியும் CMM மாதிரியின் மற்ற பயன்பாடு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அசஸ்மெண்ட்டை ஆகும் ஒரு நிறுவனம் தனது சொந்த ப்ராசஸ்ஸை மதிப்பிடுவதற்கு இங்கே பயன்படுத்தப்படுகிறது இதன் நோக்கம் அதன் சொந்த ப்ராசஸ்ஸை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதைக் கண்டுபிடிப்பது மற்றும் இயற்கையாகவே இந்த மதிப்பீடு முற்றிலும் உள் பயன்பாட்டிற்கானது ஏனெனில் அமைப்பு அதன் குறைகளை மேம்படுத்துவதற்கான நோக்கத்துடன் தன்னை மதிப்பிடுகிறது ஒரு நிறுவனம் தாங்கள் SEI CMM நிலை 5 மற்றும் பலவற்றில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளோம் என்று சொன்னால் அது ஆரம்பக்கட்டமேயாகும் ஏனென்றால் மேம்பாடுகள் தேவைப்படும் இடத்தை மேம்படுத்துவதற்கான நோக்கத்துடன் ஒரு நிறுவனம் தங்களை மதிப்பீடு செய்து கொண்டுள்ளதே தவிர அந்நிறுவனம் 5 நிலையை கொண்டுள்ளது என்று புரிந்து கொள்ள கூடாது ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸின் டிபார்ட்மென்ட் ஆஃப் டிஃபன்ஸ் CMM ஐ உருவாக்கிய கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்திற்கு இந்த திட்டத்தை வழங்கியது பின்னர் DOD துறை திறன் மதிப்பீட்டைச் செயல்படுத்தியது பின்னர் அனைத்து ஒப்பந்தக்காரர்களும் டிபார்ட்மென்ட் ஆஃப் டிஃபன்ஸ் தங்கள் திறனை மதிப்பீடு செய்வதற்கு முன்னர் CMM ஐ தாங்களே பயன்படுத்திக் கொண்டனர் இதனால் அவர்கள் டிபார்ட்மென்ட் ஆஃப் டிஃபன்ஸ் ஒப்பந்தங்களை வெல்ல முடிந்ததோடு மட்டுமல்லாமல் இது அவர்களுக்கு ஒப்பந்தத்தைப் பெற உதவியது அவர்கள் உருவாக்கிய சாஃப்ட்வேரின் தரத்தை மேம்படுத்த இது நிச்சயமாக உதவியது என்று கண்டறியப்பட்டது அவர்கள் காலக்கெடுவை அடிக்கடி சந்திக்க இது உதவியது மேலும் அவர்கள் தேவையான செலவில் சாஃப்ட்வேரை உருவாக்க முடிவதோடு அல்லாமல் SEI CMM ஐப் பயன்படுத்துவது தங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நிறுவனங்கள் உணர்ந்து கொண்டன மேலும் அது ஒப்பந்தத்தை வென்றது மட்டுமல்லாமல் சிறந்த தரமான சாப்ட்வேர்ஐ உருவாக்குவதில் தங்களுக்கு நேரம் மற்றும் செலவு உள்ளிட்ட நன்மைகளும் உள்ளன என்பதை உணர்ந்து கொண்டன உண்மையில் டிபார்ட்மென்ட் ஆஃப் டிஃபன்ஸ் ஒப்பந்தக்காரர்களாக இல்லாத பிற அமைப்புகளையும் CMM ஐப் பயன்படுத்தத் தொடங்கினர் இது நல்ல தரமான சாஃப்ட்வேர் செலவை திறம்பட மற்றும் சரியான நேரத்திற்குள் கொண்டு வர உதவியது இப்போது SEI CMM மாதிரியைப் பார்ப்போம் இது எவ்வாறு உருவானது அதன் நன்மைகள் என்ன அதன் பயன்கள் CMM இன் இரண்டு முக்கிய பயன்பாடுகள் கேப்பபிளிட்டி இவாலியூஷன் மற்றும் ப்ராசஸ் அசஸ்மெண்ட் மற்றும் பலவற்றை இதுவரை நாம் விவாதித்து வருகிறோம் இப்போது SEI CMM மாதிரியைப் பார்ப்போம் எளிமையான சொற்களில் ஒரு நிறுவனத்தின் ப்ராசஸ் மெச்சூரிட்டி வெவ்வேறு நிலைகளில் மதிப்பிடுவதற்கு CMM மாதிரியைப் பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு நல்ல ப்ராசஸ்ஸை பயன்படுத்தும் ஒரு நிறுவனம் நல்ல சாஃப்ட்வேரை உருவாக்குகிறது என்பது இங்கே உள்ளார்ந்த அனுமானமாகும் இங்கே அவர்கள் பின்பற்றும் ப்ராசஸ்ஸின் அடிப்படையில் நிறுவனங்களை வெவ்வேறு நிலைகளில் வகைப்படுத்துகிறோம் இந்த கிளாஸ் உண்மையில் ஒரு ஒப்பந்தக்காரரின் செயல்திறனைக் குறிக்கும் குறிகாட்டியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது நிலை 1 இல் இருந்தால் அது மோசமான பணியால் ஸ்கெடியூல் ஸ்லிப்பேஜ் நிலை 5 நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது அதிக செலவையும் செய்ய வாய்ப்புள்ளது CMM உண்மையில் நிறுவனங்களை ஐந்து லெவல்களாக வகைப்படுத்துகிறது இது செயல்பாட்டின் ஐந்து மெச்சூரிட்டி லெவல் என அழைக்கப்படுகிறது இது ப்ராசஸ் எவ்வளவு முதிர்ச்சியடைகிறது என்பது மட்டுமல்லாமல் அவற்றை ஐந்து லெவல்களாக வகைப்படுத்துகிறது ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு அதன் ப்ராசஸ்ஸை மேம்படுத்த அமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இது கூறுகிறது ஒரு அமைப்பு நிலை 1 இல் மதிப்பிடப்பட்டால் அது என்ன செய்ய வேண்டும் எந்த அம்சங்களை மேம்படுத்த வேண்டும் மற்றும் நிலை 2 க்கு எவ்வாறு செல்ல வேண்டும் மற்றும் நிலை 2 முதல் நிலை 3 வரை மற்றும் பலவற்றை அது தெளிவாகக் கூறுகிறது ஆனால் நிலை 1 இலிருந்து அது நிலை 2 க்குச் செல்லலாம் ஆனால் நிலை 2 க்குச் செல்லாமல் நேரடியாக 3 ஆம் நிலைக்குச் செல்ல முடியாது ஏனெனில் நிலை 2 இன் தேவைகள் நிலை 3 க்கு முன் தேவை என்பதால் அது நிலை 3 க்கு நேரடியாக செல்ல முடியாது எனவே நிலை 3 இன் தேவைகள் நிலை 2 ஐ முன் தேவைகளாகக் கொண்டுள்ளன அதே போல் நிலை 4 க்கு செல்ல முன் நிலை 3 முன் தேவையாகிறது மேலும் CMM மாதிரியை நாம் உண்மையிலேயே பிரித்தால் அது பெரும்பாலும் குவாலிட்டி இஸ் ஃபிரீ என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்ட பிலிப் கிராஸ்பியின் படைப்புகளை அடிப்படையாகக் கொண்டது என்பதைக் காண்போம் மேலும் அதில் நிறுவன ப்ராசஸ் மெச்சூரிட்டயின் ஐந்து நிலைகளும் உள்ளன ஆனால் பின்னர் CMM மாதிரி அதை கட்டமைத்து எந்த அமைப்பை மதிப்பீடு செய்ய முடியும் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் கேட்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட கேள்விகளை அடையாளம் கண்டுள்ளது CMM அடையாளம் காணும் ஐந்து நிலைகள் பின்வருமாறு மிகக் குறைந்த நிலை ஆரம்பம் இது நிலை 1 இயல்புநிலையாக ஒவ்வொரு நிறுவனமும் ஆரம்ப மட்டத்தில் உள்ளது பின்னர் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நிலை அல்லது நிலை 2 மூன்றாவது நிலை வரையறுக்கப்பட்ட நிலை நான்காவது நிர்வகிக்கப்பட்ட நிலை அல்லது நிலை 4 மற்றும் ஐந்தாவது நிலை மேம்படுத்தல் என அழைக்கப்படுகிறது இது தொடர்ந்து மேம்படுத்தும் ப்ராசஸ் ஆகும் அடுத்த விரிவுரையில் SEI CMM மாதிரியின் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தகுதி பெற ஏதுவாக இருக்க வேண்டிய குறிப்பிட்ட தேவைகள் பற்றி விவாதிப்போம்